காப்புரிமைத் தேடல் தேவைப்படாதபோது குறைந்தது மூன்று வழக்குகள் உள்ளன அங்கு உங்களுக்கு காப்புரிமைத் தேடல் தேவையில்லை அல்லது காப்புரிமைத் தேடலைச் செய்வது எதிர் விளைவிக்கும் காப்புரிமைத் தேடல் தேவைப்படாதபோது குறைந்தது மூன்று வழக்குகள் உள்ளன அங்கு உங்களுக்கு காப்புரிமைத் தேடல் தேவையில்லை அல்லது காப்புரிமைத் தேடலைச் செய்வது எதிர் விளைவிக்கும் முதல் நிகழ்வு வாடிக்கையாளர் காப்புரிமை தேடல் மற்றும் காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கும் வரைவு செய்வதற்கும் தாக்கல் செய்யும் செலவு ஆகிய இரண்டையும் வாங்க முடியாது முதல் நிகழ்வு வாடிக்கையாளர் காப்புரிமை தேடல் மற்றும் காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கும் வரைவு செய்வதற்கும் தாக்கல் செய்யும் செலவு ஆகிய இரண்டையும் வாங்க முடியாது எனவே இது காப்புரிமையை தாக்கல் செய்வதற்கான வாடிக்கையாளர் வைத்திருக்கும் தொகை அல்லது பட்ஜெட்டைப் பொறுத்தது எனவே இது காப்புரிமையை தாக்கல் செய்வதற்கான வாடிக்கையாளர் வைத்திருக்கும் தொகை அல்லது பட்ஜெட்டைப் பொறுத்தது எனவே கிளையன்ட் ஒரு இறுக்கமான பட்ஜெட்டில் இயங்கினால் காப்புரிமையைத் தேடுவதற்கும் வரைவு செய்வதற்கும் பின்னர் காப்புரிமை தேடல் அறிக்கைக்குச் செல்வது நல்லதல்ல எனவே கிளையன்ட் ஒரு இறுக்கமான பட்ஜெட்டில் இயங்கினால் காப்புரிமையைத் தேடுவதற்கும் வரைவு செய்வதற்கும் பின்னர் காப்புரிமை தேடல் அறிக்கைக்குச் செல்வது நல்லதல்ல குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு சந்தையில் தேடல் செலவு கணிசமாக இருக்கக்கூடும் இது வாடிக்கையாளரை ஒரு ஆபத்தான நிலையில் வைக்கும் ஏனென்றால் ஒரு வாடிக்கையாளர் தேடலுக்காக ஒரு பெரிய தொகையை செலவழிப்பார் பின்னர் இறுதியில் உணர முடியும் காப்புரிமை பெற எதுவும் இல்லை என்று குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு சந்தையில் தேடல் செலவு கணிசமாக இருக்கக்கூடும் இது வாடிக்கையாளரை ஒரு ஆபத்தான நிலையில் வைக்கும் ஏனென்றால் ஒரு வாடிக்கையாளர் தேடலுக்காக ஒரு பெரிய தொகையை செலவழிப்பார் பின்னர் இறுதியில் உணர முடியும் காப்புரிமை பெற எதுவும் இல்லை என்று எனவே முதலில் கருத்தில் கொள்ள வேண்டியது மலிவு அல்லது காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர் ஒரு தேடல் அறிக்கையை வாங்க முடியுமா என்பது நீங்கள் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தயாரித்து தாக்கல் செய்வீர்கள் இது ஒரு விளைவாக இருக்கலாம் வாடிக்கையாளர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தால் அவர் தனது காகிதத்தை வெளியிட அவசரப்படலாம் என்று சொல்வது போன்ற ஒரு காகிதத்தை வெளியிட விரும்பும் வாடிக்கையாளர் எனவே முதலில் கருத்தில் கொள்ள வேண்டியது மலிவு அல்லது காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர் ஒரு தேடல் அறிக்கையை வாங்க முடியுமா என்பது நீங்கள் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தயாரித்து தாக்கல் செய்வீர்கள் இது ஒரு விளைவாக இருக்கலாம் வாடிக்கையாளர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தால் அவர் தனது காகிதத்தை வெளியிட அவசரப்படலாம் என்று சொல்வது போன்ற ஒரு காகிதத்தை வெளியிட விரும்பும் வாடிக்கையாளர் எனவே நீங்கள் தற்காலிகமாக தாக்கல் செய்யும் காப்புரிமை தேடல் அறிக்கையில் இறங்க மாட்டீர்கள் எனவே நீங்கள் தற்காலிகமாக தாக்கல் செய்யும் காப்புரிமை தேடல் அறிக்கையில் இறங்க மாட்டீர்கள் அதைப் பின்பற்றுவதற்கான சிறந்த படிப்பு அல்லது வாடிக்கையாளர் ஒரு தயாரிப்பை வெளியிட விரும்பினால் அல்லது அவர்கள் வெளிநாட்டில் தாக்கல் செய்வதில் ஆர்வம் காட்டலாம் அதைப் பின்பற்றுவதற்கான சிறந்த படிப்பு அல்லது வாடிக்கையாளர் ஒரு தயாரிப்பை வெளியிட விரும்பினால் அல்லது அவர்கள் வெளிநாட்டில் தாக்கல் செய்வதில் ஆர்வம் காட்டலாம் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் காப்புரிமை தேடல் அறிக்கைக்கு செல்லமாட்டீர்கள் ஏனென்றால் நேரம் முக்கியமானதாக இருக்கலாம் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் காப்புரிமை தேடல் அறிக்கைக்கு செல்லமாட்டீர்கள் ஏனென்றால் நேரம் முக்கியமானதாக இருக்கலாம் சந்தர்ப்பங்களில் நேரக் கட்டுப்பாடு இருந்தால் ஒரு தேடல் அறிக்கையைத் தயாரிக்க நீங்கள் எங்களைப் பின்பற்றலாம் அதே நேரத்தில் காப்புரிமை விண்ணப்பத்தையும் வரைவு செய்யலாம் இப்போது இது ஒரே நேரத்தில் செய்யப்படலாம் சந்தர்ப்பங்களில் நேரக் கட்டுப்பாடு இருந்தால் ஒரு தேடல் அறிக்கையைத் தயாரிக்க நீங்கள் எங்களைப் பின்பற்றலாம் அதே நேரத்தில் காப்புரிமை விண்ணப்பத்தையும் வரைவு செய்யலாம் இப்போது இது ஒரே நேரத்தில் செய்யப்படலாம் எனவே அந்த நேரம் சேமிக்கப்படுகிறது மற்றும் வரைவு செயல்முறையை மேம்படுத்துவதற்கான காப்புரிமை அறிக்கையின் நோக்கமும் இதைச் செய்வதன் மூலம் அடையப்படுகிறது எனவே அந்த நேரம் சேமிக்கப்படுகிறது மற்றும் வரைவு செயல்முறையை மேம்படுத்துவதற்கான காப்புரிமை அறிக்கையின் நோக்கமும் இதைச் செய்வதன் மூலம் அடையப்படுகிறது இதன் பொருள் நீங்கள் காப்புரிமை விண்ணப்பத்தை உருவாக்கும் போது காப்புரிமை தேடல் அறிக்கை எவ்வாறு உரிமை கோருவது என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் இதன் பொருள் நீங்கள் காப்புரிமை விண்ணப்பத்தை உருவாக்கும் போது காப்புரிமை தேடல் அறிக்கை எவ்வாறு உரிமை கோருவது என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் மாற்றங்களை செய்வது எப்படி மாற்றங்களை செய்வது எப்படி பயன்பாட்டை நன்றாக மாற்றுவது எப்படி பயன்பாட்டை நன்றாக மாற்றுவது எப்படி எங்கள் முந்தைய கலை மற்றும் பல்வேறு விஷயங்களை எவ்வாறு பெறுவது காப்புரிமை தேடல் அறிக்கைகளிலிருந்து வெளிவரும் நன்மையாக இருக்கலாம் என்று நாங்கள் கண்டிருக்கிறோம் எங்கள் முந்தைய கலை மற்றும் பல்வேறு விஷயங்களை எவ்வாறு பெறுவது காப்புரிமை தேடல் அறிக்கைகளிலிருந்து வெளிவரும் நன்மையாக இருக்கலாம் என்று நாங்கள் கண்டிருக்கிறோம் எனவே ஒரு அணுகுமுறை கூட போதுமான நேரம் இல்லாவிட்டால் தேடல் மற்றும் வரைவு இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் எனவே ஒரு அணுகுமுறை கூட போதுமான நேரம் இல்லாவிட்டால் தேடல் மற்றும் வரைவு இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் காப்புரிமை தேடல் அறிக்கைக்கு நீங்கள் செல்லாத மூன்றாவது காரணம் காப்புரிமை தேடல் அறிக்கையை உருவாக்குவதன் மூலம் எதையும் அடைய முடியாது காப்புரிமை தேடல் அறிக்கைக்கு நீங்கள் செல்லாத மூன்றாவது காரணம் காப்புரிமை தேடல் அறிக்கையை உருவாக்குவதன் மூலம் எதையும் அடைய முடியாது இது தொழில்நுட்பம் மிகவும் புதியதாக இருந்தால் தேட அல்லது பாரம்பரியமாக அதிக இலக்கியங்கள் இல்லை தொழில்நுட்பம் சில துறைகளில் இருப்பதைப் போல ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது அல்லது களத்தில் மிகக் குறைவான வீரர்கள் உள்ளனர் இது தொழில்நுட்பம் மிகவும் புதியதாக இருந்தால் தேட அல்லது பாரம்பரியமாக அதிக இலக்கியங்கள் இல்லை தொழில்நுட்பம் சில துறைகளில் இருப்பதைப் போல ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது அல்லது களத்தில் மிகக் குறைவான வீரர்கள் உள்ளனர் எனவே இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் காப்புரிமை தேடல் அறிக்கைக்கு செல்லமாட்டீர்கள் ஏனென்றால் ஒன்றைப் பெறுவதன் மூலம் பெரிதாக எதுவும் அடைய முடியாது எனவே இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் காப்புரிமை தேடல் அறிக்கைக்கு செல்லமாட்டீர்கள் ஏனென்றால் ஒன்றைப் பெறுவதன் மூலம் பெரிதாக எதுவும் அடைய முடியாது நீங்கள் ஒரு தேடலைச் செய்தால் வாடிக்கையாளருக்கு புலத்தில் கிடைக்காத போதுமான அறிவு இருக்கும்போது நீங்கள் ஒரு அறிக்கைக்கு செல்லமாட்டீர்கள் நீங்கள் ஒரு தேடலைச் செய்தால் வாடிக்கையாளருக்கு புலத்தில் கிடைக்காத போதுமான அறிவு இருக்கும்போது நீங்கள் ஒரு அறிக்கைக்கு செல்லமாட்டீர்கள் உதாரணமாக சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தங்கள் துறையைப் பற்றிய அறிவைக் கொண்டிருக்கலாம் இது ஒரு தேடல் அறிக்கையைச் செய்வதன் மூலம் நீங்கள் பொதுவாகப் பெறுவதை விட மிகச் சிறந்ததாக இருக்கும் உதாரணமாக சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தங்கள் துறையைப் பற்றிய அறிவைக் கொண்டிருக்கலாம் இது ஒரு தேடல் அறிக்கையைச் செய்வதன் மூலம் நீங்கள் பொதுவாகப் பெறுவதை விட மிகச் சிறந்ததாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு தேடல் அறிக்கைக்கு செல்ல விரும்பாத நிபந்தனைகள் இவைதான் ஆனால் எங்கள் முந்தைய பாடங்களில் நாங்கள் ஏற்கனவே காட்டியுள்ளபடி தேடல் அறிக்கை வரைவு செயல்முறைக்கு கணிசமான மதிப்பைக் கொண்டு வரக்கூடும் எனவே நீங்கள் ஒரு தேடல் அறிக்கைக்கு செல்ல விரும்பாத நிபந்தனைகள் இவைதான் ஆனால் எங்கள் முந்தைய பாடங்களில் நாங்கள் ஏற்கனவே காட்டியுள்ளபடி தேடல் அறிக்கை வரைவு செயல்முறைக்கு கணிசமான மதிப்பைக் கொண்டு வரக்கூடும்